இந்த விரிவுரையில் QSAR பகுப்பாய்வு மற்றும் அளவு கட்டமைப்பு செயல்பாடு உறவு பற்றி விவாதிப்போம் கடந்த வகுப்பில் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் மற்றும் பல்வேறு ஃபீச்சர்களை பற்றி விவாதித்தோம் சேர்மங்களின் தொகுப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சாத்தியமான சேர்மங்களைத் எவ்வாறு ஸ்கிரீனிங் செய்வது மாணவர் லிகெண்டுகள் லைப்ரரியிலிருந்து மூலக்கூறுகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் மாணவர் மூலக்கூறுகளின் லைப்ரரியிலிருந்து வெற்றியை அடையாளம் காணவும் மூலக்கூறுகளின் லைப்ரரியிலிருந்து சாத்தியமான முன்னணி சேர்மங்களை அடையாளம் கண்டு அவை எவ்வாறு லிகெண்ட் உடன் பொருந்துகின்றன என்று அறிந்து கொள்ளலாம் பல்வேறு வகையான டாக்கிங் பற்றி விவாதித்தோம் பின்னர் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங்கில் முதலில் புரதத்தை வெவ்வேறு ஃபீச்சர்களின் அடிப்படையில் தயாரிக்க வேண்டும் கட்டமைப்பு இல்லையென்றால் ஹோமோலஜி மாடலிங் செய்ய இயலாது சில கட்டமைப்புகளுக்கு பல்வேறு கன்பர்மேஷன்களை சிமுலேஷன் செய்ய வேண்டும் குறிப்பிட்ட லிகெண்டிற்காக பல்வேறு வகையான லிகெண்டுகளை சார்ஜஸ் பிற ஆப்டிமைசேஷன் அடிப்படையில் பகுப்பாய்வு செய்து பண்புகளை கணக்கிடலாம் பின்னர் அறியப்பட்ட செயல்பாடுகளுடன் லிகெண்டுகளின் பண்புகளிலிருந்து சரியான பண்புகளை ஒப்பிட்டு சேர்மங்களை ஃபில்டர் செய்யலாம் டாக்கிங் விர்ச்சுவல் ஸ்கிரீனிங் செய்து ஆக்டிவ்ஸ் மற்றும் டிகோய்களுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேர்மங்களுக்கு செயலில் உள்ளவைகளை சரியாக அடையாளம் காண முடியுமா மற்றும் டிகோய்களை சரியாக நிராகரிக்க முடியுமா என்பதைப் பார்க்க டாக்கிங் ஸ்கோர் மற்றும் ஆற்றலிலிருந்து சாத்தியமான முன்னணி சேர்மங்களை அடையாளம் கண்டு அறிந்துகொள்ள முடியும் ஃபார்மகோபோர் மாடலிங் குறித்தும் குறிப்பிட்ட புரதத்தின் கன்பர்மேஷனின் அடிப்படையிலும் இது பற்றி விவாதித்தோம் லிகெண்டுகள் பிணைக்கப்படுவதன் மூலம் சேர்மங்களை அடையாளம் காண முடியும் பின்னர் இது சோதனை சரிபார்ப்புகளுக்கு உட்படுத்தப்பட்டபோது சில சேர்மங்கள் 60 சதவீதத்திற்கும் அதிகமான இன்ஹிபிஷன் செயல்பாட்டைக் காட்டின இப்போது டாக்கிங் மற்றும் ஸ்கிரீனிங் பற்றி விவாதிப்போம் இது சாத்தியமான முன்னணி சேர்மங்களை அடையாளம் காண இது மற்றொரு அணுகுமுறை ஆகும் இது அளவு கட்டமைப்பு செயல்பாடு உறவு ஆகும் இது ஒரு வகையான லிகெண்ட் அடிப்படையிலான அணுகுமுறை இங்கே ஒரு குறிப்பிட்ட இலக்குக்கு வேறுபட்ட லிகெண்டுகள் இருந்தால் மற்றும் செயல்பாடு தெரிந்தால் இந்த தகவலைப் பயன்படுத்தி இந்த லிகெண்ட்களின் சில பண்புகளை அடையாளம் கண்டு அவை பிணைப்பு உறவு அல்லது IC50 மதிப்புகளுடன் தொடர்புடையது என்பதைக் காணலாம் முதலில் பரிசோதனையிலிருந்து டேட்டாவை பெற்று இந்த தகவலை பைண்டிங் ஆப்பினிடி அல்லது இன்ஹிபிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஆகியவற்றிற்கு பயன்படுத்தலாம் மேலும் இந்த சோதனை டேட்டா குறிப்பிட்ட சேர்மங்களின் எந்தவொரு பண்புகளுடனும் தொடர்புடையதா என்பதைப் பார்க்கவும் ஏதேனும் சேர்மங்களுடன் தொடர்புடையதாக இருந்தால் சில கம்ப்யூடேஷனல் மாடல்களை உருவாக்கலாம் கம்ப்யூடேஷனல் மாடலானது டேட்டாவுக்கு பொருந்தும் என்று கூறுகிறது பின்னர் புதிய சேர்மங்களை அடையாளம் காண இதனை பயன்படுத்த முயற்சிக்கலாம் இது சரிபார்ப்புக்கான சோதனைகளுக்குச் செல்கிறது QSAR பகுப்பாய்விற்கான முக்கிய கொள்கை அல்லது முக்கிய ஃபீச்சர்கள் லிகெண்டுகளின் இயற்பியல்வேதியியல் அல்லது ஏதேனும் எலக்ட்ரானிக் பண்புகள் மற்றும் பிற பண்புகளின் அடிப்படையில் சேர்மங்களின் உயிரியல் செயல்பாட்டை விளக்க முடியுமா என்பதுதான் இந்த QSAR அணுகுமுறை ஒரு குறிப்பிட்ட மருந்தின் இயற்பியல் வேதியியல் பண்புகளை அடையாளம் கண்டு அளவிட முயற்சிக்கிறது இந்த பண்புகள் சரியானதா என்பதை எந்தவொரு சமன்பாடுகளையும் பயன்படுத்தி அறிய முற்படலாம் மருந்துகளின் உயிரியல் செயல்பாடு பாதிக்கப்படுமா என்பதை லீனியர் சமன்பாடுகள் அல்லது நான் லீனியர் சமன்பாடுகளுடன் ஒப்பிட்டு அறிந்து கொள்ளலாம் இந்த செயல்பாட்டின் நிலைத்தன்மையையும் பண்புகளையும் அடையாளம் காண ஒரு வகையான விதிகளை அமைத்து இந்த புதிய சேர்மங்களின் செயல்பாட்டை மதிப்பீடு செய்யலாம் அறியப்பட்ட புதிய சேர்மங்களுடன் சில விதிகளை உருவாக்கினால் புதிய சேர்மங்களை அடையாளம் காண இந்த விதிகளை பின்பற்றலாம் மூலக்கூறு அல்லது துண்டான பண்புகளின் செயல்பாடு இருப்பதை உயிரியல் செயல்பாடுகள் மூலம் காணலாம் தனித்தனி துண்டுகள் மற்றும் எல்லாவற்றின் கூட்டுத்தொகையின் மூலக்கூறு பண்புகள் இருந்தால் லிகெண்டுகளில் வெவ்வேறு பண்புகளின் செயல்பாடு இருப்பதை காணலாம் QSAR ஆய்வுகளில் உயிரியல் விளக்க செயல்பாடுகள் முக்கியமாக பயன்படுத்தப்படும் கொள்கை ஆகும் ஏதேனும் பரிசோதனைகள் செய்ய விரும்பினால் ஏன் QSAR பகுப்பாய்வு தேவை இது அதிக நேரம் மனித சக்தியை உள்ளடக்கியது அல்லது அது மிகவும் விலை உயர்ந்தது ஏனென்றால் ஒவ்வொரு வேதிப்பொருட்களும் சோதனை மற்றும் பிழை முறை மூலம் முயற்சிக்க வேண்டும் அது மிகவும் விலை உயர்ந்தது அதற்கு விலங்கு சோதனைகளும் தேவை இரண்டு மில்லியன் சேர்மங்களிலிருந்து சாத்தியமான சேர்மங்களை அடையாளம் காண முடிந்தால் பத்தாயிரம் சேர்மங்களை அடையாளம் கண்டால் சோதனைகளின் எண்ணிக்கையை சரியாகக் குறைக்கலாம் இந்த விஷயத்தில் இந்த சேர்மங்களை சரியாக அடையாளம் காண்பதற்கான செயல்திறனை அதிகரிக்க முடியும் இதனால் கிரீன் கெமிஸ்ட்ரியை ஊக்கப்படுத்தி பரிசோதனையைத் தவிர்க்கலாம் ஒரு மருந்தின் இன் விட்ரோ மற்றும் இன் விவோ ஆற்றல்களை கண்டால் அது வெவ்வேறு காரணிகளுடன் மாறுபடும் எடுத்துக்காட்டாகஇன்றின்சிக் வினைத்திறன் மற்றும் நீரின் கரைதிறன் பண்புகளாகும் இது மிகவும் கரையக்கூடிய மற்றும் இரத்த மூளைத் தடையை கடக்கும் திறன் கொண்டது இந்த ஃபீச்சர்களின் மாறுபட்ட நடத்தை இது கட்டமைப்பின் எலக்ட்ரானிக் மற்றும் ஸ்டெரிக் பண்புகளுடனும் காரணமாக உள்ளது மருந்தின் வினைத்திறன் அல்லது கரைதிறன் அல்லது இரத்த மூளைத் தடையை கடக்கும் திறன் மற்றும் எலக்ட்ரானிக் மற்றும் ஸ்டெரிக் பண்புகளைச் சார்ந்துள்ள பிற பண்புகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த விஷயத்தில் பண்புகளை ஒரு செயல்பாட்டுடன் தொடர்புபடுத்தினால் இந்த மாடலை சிறப்பாக உருவாக்க முடியும் மேலும் கிடைக்கக்கூடிய லிகெண்ட் மூலக்கூறுகளை குறைக்க இந்த மாடல் உதவியாக இருக்கும் இது QSAR க்கான வொர்க் ப்லொவ் ஆகும் முதலில் QSAR பகுப்பாய்வின் தேவைகள் என்ன டாக்கிங் விஷயத்தில் தேவைகள் என்ன மாணவர் புரதம் எங்களுக்கு புரதம் தேவை மாணவர் லிகெண்டு லிகெண்டு உடன் டாக்கிங் செய்யலாம் ஆனால் இங்கே முதலில் லிகெண்டுகளின் சேகரிப்பு தேவை எடுத்துக்காட்டாக அறியப்பட்ட சோதனை தரவைக் கொண்டு ChEMBL அல்லது டிம்பல் டேட்டாபேஸ்களைப் பயன்படுத்த வேண்டும் இது சோதனை ரீதியான தொடர்பு டேட்டா அல்லது இன்ஹிபிஷன் கான்ஸ்டன்டை இலக்குகளைப் பொறுத்து பல லிகெண்டுகளுக்கு வழங்கும் எந்த குறிப்பிட்ட இலக்கையும் பயன்படுத்தி குறிப்பிட்ட புரதத்தை டார்கெட் செய்து அனைத்து லிகண்ட்களையும் பெறலாம் மறுபக்கம் டிஸ்கிரிப்டார்களை சரியாக வைத்திருக்க வேண்டும் இதனை வரையறுக்கக்கூடிய மூலக்கூறு எடைகள் ஹைட்ரஜன் டோனார்கள் அக்சப்ட்டார்கள் போன்ற பல்வேறு தேர்ந்தெடுக்கக்கூடிய பல டிஸ்கிரிப்டார்கள் உள்ளன அறியப்பட்ட சேர்மங்களைப் பயன்படுத்தலாம் மற்றும் ஃபீச்சர்களை உருவாக்கலாம் அல்லது பேடல் டிஸ்கிரிப்டார் என்று ஒரு ப்ரோக்ராம் உள்ளது இதில் சேர்மங்களை வழங்கினால் ஏழு நூறு முதல் எட்டு நூறு ஃபீச்சர்களின் தொகுப்பை வழங்கும் இந்த பல ஃபீச்சர்கள் மீண்டும் வருகின்றன இந்த இடத்தில் ஃபீச்சர் தேர்வு முறையை அப்ஜெக்ட்டிவ் ஃபீச்சர் தேர்வு அல்லது சப்ஜெக்ட்டிவ் ஃபீச்சர் தேர்வு ஆகியவற்றைப் பயன்படுத்த வேண்டும் ஒன்றுக்கொன்று நெருக்கமாக தொடர்புடைய பல பண்புகள் இருப்பதை காணக்கூடியது சப்ஜெக்ட்டிவ் ஃபீச்சர் தேர்வு ஆகும் இந்த விஷயத்தில் பண்புகளை நிராகரிக்க கோரிலேஷன் கோஎஃபீஷியேன்ட்டை 0 9 அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்புகளைக் கொண்டிருந்தால் பயன்படுத்தலாம் அதேபோல் அப்ஜெக்ட்டிவ் ஃபீச்சர் தேர்வைச் செய்யலாம் மற்றும் சில நேரங்களில் சில பண்புகள் தெரிந்தால் முக்கியமான மாதிரியைப் பொருத்துவதற்கு இந்த பண்புகளை வைத்திருக்க வேண்டும் இது சப்ஜெக்ட்டிவ் ஃபீச்சர் தேர்வு என்று அழைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட மாதிரியை உருவாக்க முக்கியமான ஃபீச்சர்களை தேர்ந்தெடுப்பதற்கான இரு வழிகளையும் செய்யலாம் ஃபீச்சர்களை தேர்ந்தெடுத்தவுடன் மாதிரியை உருவாக்கலாம் மாதிரியின் ரெக்ரேஷன் அனாலிசிஸ் உருவாக்க பல்வேறு வழிகள் உள்ளன அல்லது டேட்டாபேஸில் இருந்து பெறக்கூடிய சோதனை IC 50 மதிப்புகளை சரியான முறையில் தொடர்புபடுத்த சரியான நான்லீனியர் மாதிரிகளை உருவாக்கலாம் இறுதியில் மாதிரியை சரிபார்க்க வேண்டும் ஜாக்நைஃப் சோதனையைப் பயன்படுத்துதல் அல்லது எந்தவொரு புதிய சேர்மங்களின் செயல்பாட்டை நம்பத்தகுந்த முறையில் கணிக்க முடியுமா என்பதைப் பார்க்க எந்த பிளைன்ட் சோதனை தொகுப்பையும் பயன்படுத்தலாம் முன்னர் குறிப்பிட்ட சில டேட்டாபேஸ்களை பற்றி விவாதிப்போம் லிகண்ட்களின் பதிவைக் கொண்டுள்ள பல டேட்டாபேஸ்கள் உள்ளன அவற்றில் சில ஆப்பினிடி டேட்டா அல்லது இன்ஹிபிட்டரி கான்ஸ்டன்ட் டேட்டா ஆகும் எடுத்துக்காட்டாக ChEMBEL செம்பல் 10000க்கும் மேற்பட்ட இலக்குகளைக் கொண்டுள்ளது மற்றும் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான இலக்கு பதிவுகளை சரியாக பதிவு செய்கிறது மேலும் 13 மில்லியனுக்கும் அதிகமான செயல்பாட்டைக் கொண்டுள்ளன விரிவான லிட்டரேச்சர் தேடலைச் செய்கின்றன ஏனெனில் டேட்டா பேசில் சுமார் 60000 வெளியீடுகள் சேர்க்கப்பட்டுள்ளன இந்த வலைத்தளமானது chembl டேட்டா பேசை வைத்திருக்கிறது chembl டேட்டா பேசை பயன்படுத்தி டேட்டாவை பெற பல்வேறு விருப்பங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக லிகெண்ட் இலக்குடன் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகளையும் தேடலாம் டேட்டாவை தேடலாம் டேட்டாவிற்கு பங்களிக்கலாம் அல்லது ஃபீட்பேக் கொடுக்கலாம் அவை குறிப்பிட்ட டேட்டாபேஸில் இருந்து வேறுபட்ட தகவல்களைத் தருகின்றன சில குறிப்பிட்ட நோய்களிலும் கவனம் செலுத்தலாம் எடுத்துக்காட்டாக மலேரியா மருந்துகள் குறிப்பாக இந்த மலேரியாவுக்கு பயன்படுத்திய மருந்துகள் ஆகும் இந்த தகவலை லிகெண்டுகள் மருந்துகள் மற்றும் சேர்மங்கள் வெவ்வேறு நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றனவா அல்லது மருந்து தொடர்பான மூலக்கூறுகளாக அடையாளம் காணப்படுகின்றனவா அல்லது ஒரு இலக்கைப் பொறுத்து செயல்பாட்டைக் கொடுக்கின்றனவா என்று கண்டறியலாம் ஒரு chembl டேட்டாபேஸிலிருந்து டேட்டாவின் தொகுப்பை பெறலாம் இன்னொன்று timbal டேட்டாபேஸ் என்று அழைக்கப்படுகிறது இங்கேயும் இலக்கின் அடிப்படையில் வெவ்வேறு லிகெண்டுகள் பெறலாம் உதாரணமாக டூபுலின் தேடலில் டூபுலினுடன் தொடர்புடைய பல்வேறு லிகெண்டுகள் அவை டூபுலினுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன பிணைப்பு முறை மற்றும் பிணைப்பு தளம் மற்றும் சிறிய மூலக்கூறுகளுக்கான துல்லியமான டேட்டாவையும் அறிந்து கொள்ளலாம் அதேபோல் மிகக் குறுகிய டேட்டாபேசும் கிடைக்கிறது சில நேரங்களில் அவை இந்த சோதனைத் டேட்டாவை சிறிய மூலக்கூறுகள் தொடர்பான தகவல்களைக் கொண்டுள்ளன புரத டேட்டா வங்கியின் போது பல சிக்கலான கட்டமைப்புகளை லிகெண்டுகளுடன் கூடிய புரதங்களுக்கு காணலாம் எந்தவொரு குறிப்பிட்ட புரதத்தையும் பொறுத்து அனைத்து லிகண்ட்களுக்கும் பிணைப்பு முறையை பெறலாம் இதனால் குறிப்பிட்ட புரதத்துடன் லிகெண்டுகள் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் சிங்க் டேட்டாபேஸில் காணக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் சுமார் 35 மில்லியன் சேர்மங்கள் இப்போது அவை வளர்ந்து வருகின்றன 2 மில்லியன் சேர்மங்களை ஆய்வு செய்தால் சீன மருத்துவ சேர்மங்களுக்கான 45000 கட்டமைப்புகள் மற்றும் chembl டேட்டாபேஸ்களிலிருந்து ஒன்று புள்ளி ஏழு மில்லியன் மற்றும் மலேரியா 371000 லிகெண்டுகளுக்கான டேட்டாகளைக் கொண்டுள்ளது பல்வேறு டேட்டாபேஸ்களிலிருந்து கிடைக்கும் தகவல்களை பல்வேறு ஃபீச்சர்களில் லிகெண்டுகள் டேட்டாவை சேகரிக்க பயன்படுத்தலாம் லிகெண்ட் கட்டமைப்புகள் பிணைப்புகளின் வேறுபட்ட பண்புகள் பிணைப்பு தொடர்பு அல்லது இன்ஹிபிட்ரி கான்ஸ்டன்ட் பற்றிய சோதனைத் டேட்டாவை பெறலாம் அல்லது குறிப்பிட்ட புரத லிகெண்ட் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பிணைப்பு முறையில் கண்டறியலாம் இந்த தகவல்களைப் பயன்படுத்தி பல்வேறு பண்புகளைப் பெறலாம் கடைசி வகுப்பில் விவாதித்த சில முக்கியமான பண்புகள் உள்ளன லிபின்ஸ்கியின் விதி 5 பற்றி விவாதிப்போம் லிபின்ஸ்கியின் விதி 5 என்றால் என்ன மாணவர் மூலக்கூறு எடை 500 க்கும் குறைவான மூலக்கூறு எடை மாணவர் 5 க்கும் குறைவான ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் மாணவர் 5 க்கும் குறைவான ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் 5 க்கும் குறைவு மாணவர் அச்செப்டார் ஹைட்ரஜன் அக்சப்ட்டார்கள் 10 க்கும் குறைவானது மற்றும் log p மாணவர் 5 க்கும் குறைவாக 5 க்கும் குறைவானது பார்ட்டிஷன் கோஎஃபீஷியேன்ட் 5 க்கும் குறைவாக உள்ளது மூலக்கூறு எடை ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் அல்லது அக்சப்ட்டார்கள் சுழற்றக்கூடிய பிணைப்புகளின் எண்ணிக்கை மற்றும் ஹைட்ரோபோபசிட்டி போன்ற புரதத்துடன் லிகெண்டுகள் தொடர்புபடுத்தக்கூடிய முக்கியமான பல்வேறு பண்புகளை சரியாகப் பெறலாம் இலக்கு புரதத்தின் விஷயத்தில் வெவ்வேறு குணாதிசயங்களைக் கொண்ட வெவ்வேறு அமினோ அமில ரெசிடியூஸ்களை அவற்றின் வெவ்வேறு வகையான தொடர்புகளையும் காணலாம் எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜன் பிணைப்புகளை உருவாக்க டோனார்கள் புரத பக்கமாக இருந்தால் லிகெண்ட் பக்கமாக அக்சப்ட்டார்கள் சரியான முறையில் தொடர்புகொள்வதற்கான அதிக போக்கு இருந்தால் முடியும் சுழற்றக்கூடிய பிணைப்புகளின் எண்கள் மூலம் பல்வேறு கன்பர்மேஷன்களையும் அவை எவ்வாறு தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் உருவாக்க முடியும் பின்னர் கேவிட்டி அளவைப் பொறுத்து லிகெண்டை இணைக்க முடியுமா இல்லையா என்று அறிந்து கொள்ளலாம் கேவிட்டி பொறுத்து மூலக்கூறு எடையைப் பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் பின்னர் ஹைட்ரோபோபசிட்டி புரோட்டீன் பக்கத்தில் உள்ள ஹைட்ரோபோபிக் குழுக்களின் இடைவினைகளைக் கொண்டிருப்பதற்கு லிகெண்ட் பக்கத்தில் ஹைட்ரோபோபிக் பக்க சங்கிலிகள் தேவை இதேபோல் பல்வேறு பண்புகளை சப்ஜெக்ட்டிவ் மற்றும் அப்ஜெக்ட்டிவ் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யலாம் கணக்கீட்டின் அடிப்படையில் ஒற்றுமையை கணக்கிடலாம் முக்கியமான பண்புகளுக்கு சப்ஜெக்ட்டிவ் தன்மையை பயன்படுத்தலாம் சோதனை டேட்டாவை எவ்வாறு பெறுவது IC50 ஐப் பெறுவதற்கு அவை பல்வேறு சோதனை நுட்பங்களைக் கொண்டுள்ளன அதில் ஒன்று ஃபங்ஷனல் அண்டகோனிஸ்ட் மதிப்பீடு டோஸ் ரெஸ்பான்ஸ் வளைவிலிருந்து அன்டகோனிஸ்ட்டின் அதிகபட்ச உயிரியல் ரெஸ்பான்சில் பாதியைத் தடுக்க தேவையான சில செறிவுகளைத் தீர்மானிப்பதன் மூலம் IC50 மதிப்புகளைப் பெறலாம் பின்னர் டோஸ் ரெஸ்பான்ஸ் வளைவைப் பெற்று செய்யக்கூடிய அதிகபட்ச உயிரியல் ரெஸ்பான்சில் பாதியைத் தடுக்க செறிவு எவ்வளவு தேவை என்பதைக் காணலாம் காம்பெட்டிட்டிவ் ஃபைண்டிங் அஸ்சே என்ற மற்றொரு மதிப்பீடு உள்ளது இங்கே எந்த ரேடியோ லிகண்டின் செறிவையும் பொதுவாக ஒவ்வொரு மதிப்பீட்டு குழாயிலும் காணலாம் பின்னர் ரேடியோ லிகண்டின் குறிப்பிட்ட பிணைப்பை நான் ரேடியோஆக்டிவ் சேர்மங்கள் பொதுவாக அன்டகோனிஸ்ட்டாக இருக்கின்றன பின்னர் ஆற்றலை அளவிடுவதற்கு ஒரு சமநிலை உரிமை உள்ளது பின்னர் காம்பெட்டிஷன் வளைவுகளை லாஜிஸ்டிக் செயல்பாடு போன்ற கணினி மாதிரிகளைப் பயன்படுத்தி பொருத்தமாக இருப்பதைக் காணலாம் IC50 மதிப்புகளை சரியாகப் பெறுவதற்கான காம்பெட்டிட்டிவ் ஃபைண்டிங் அஸ்சே பயன்படுத்தலாம் அல்லது ஃபங்க்ஷனல் அன்டகோனிஸ்ட் அஸ்சே போன்ற பல்வேறு வழிகளில் காணலாம் இதை எவ்வாறு பெறுவது என்பதை பார்க்கலாம் ஒரு வளைவு x அச்சு என்பது கான்சன்ட்ரேஷன் மற்றும் y அச்சு என்பது இன்ஹிபிஷன் இங்கே அதிகபட்ச இன்ஹிபிஷன் 98 சதவிகிதம் இது போன்ற வளைவை ஒரு வழக்கமான வளைவாகக் காணலாம் இது வேறுபட்ட செறிவுக்கு பொருந்தக்கூடிய தடுப்புக்கு வரும் பின்னர் மிகக் குறைந்த நிலைக்குச் சென்றால் ஒன்று குறைந்தபட்ச இன்ஹிபிஷன் 10 629 ஆகும் அதிகபட்ச இன்ஹிபிஷன் 50 சதவீதத்தை பெறலாம் ஏன் IC 50 குறிப்பிடப்பட்டுள்ளது இன்ஹிபிஷனுக்கும் வயபிலிட்டிக்கும் இடையில் ஒரு சமநிலையைக் கொண்டிருக்க வேண்டும் என்பதால் இதை எடுத்துக்கொள்வதற்கான காரணம் 50 சதவீதம் இன்ஹிபிஷன் என கணக்கிடுகிறோம் அதிகபட்சம் 98 76 மைனஸ் 50 சதவீத வித்தியாசம் எனில் இன்ஹிபிஷன் வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் 98 மைனஸ் 10 இது அதிகபட்சம் 98 குறைந்தபட்சம் 10 என்ற வித்தியாசம் உள்ளது அதிகபட்சத்திலிருந்து 50 சதவீதம் இது வித்தியாசம் 54 69 இன்ஹிபிஷன்னை தரும் 69 சதவீதத்துடன் சென்றால் வளைவைத் தொடும் இடம் இதுதான் இங்கு கான்சன்ட்ரேஷன் 10 ஆனது 12 869 க்கு சமமாகும் இங்கு IC 50 மதிப்புகள் கிடைக்கின்றன இந்த சேர்மத்திற்கு IC50 மதிப்பு 12 869 ஆகும் ஒரு புள்ளியில் லாக் மதிப்பை எடுத்துக் கொண்டால் சரியாக இருக்கும் இங்கே இன்ஹிபிஷனுடன் கான்சன்ட்ரேஷன் தொடர்புடையது பல்வேறு கான்சன்ட்ரேஷன்களில் அதிகபட்ச கான்சன்ட்ரேஷன் மற்றும் குறைந்தபட்ச இன்ஹிபிஷன் தகவலை பயன்படுத்தி அதிகபட்ச இன்ஹிபிஷனின் 50 சதவீதத்தை பெறலாம் 50 சதவிகிதத்திற்கு 50 சதவிகிதம் தொடர்பான கான்சன்ட்ரேஷன் என்ன இது குறிப்பிட்ட சேர்மத்திற்கான IC50 மதிப்பாக இருக்கும் என்பதை காணலாம் எனவே வெவ்வேறு மதிப்பீடுகளைப் பயன்படுத்துவது சரியானது என்பதை சோதனை ரீதியாக அறிந்து கொள்ளலாம் இப்போது இந்த சோதனை மதிப்புகளின் சோதனை டேட்டா உள்ளது கம்ப்யூடேஷனல் மாதிரிகளுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் டைமென்ஷனாலிடி அடிப்படையில் பல்வேறு வகையான QSAR மாதிரிகள் இருக்க முடியும் 1D QSAR 2D QSAR 3D QSAR மற்றும் பலவற்றை 1D QSAR காணலாம் இந்த மூலக்கூறுகளை சில குளோபல் ப்ராப்பர்ட்டி பண்புகளுடன் தொடர்புபடுத்தலாம் pKa வின் ஒரு மதிப்பு மற்றும் logP அல்லது வேறுபட்ட பண்புகளை பார்க்கமுடியும் இங்கே ஒரு டைமென்ஷனிலிருந்து ஒரே ஒரு மதிப்பைப் பெற முடியும் இது 1D QSAR என அழைக்கப்படுகிறது 2D QSAR உடன் செல்லும்போது ஒரு படி மேலே சென்று இந்த விஷயத்தில் வடிவங்கள் மற்றும் தொடர்புகள் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளன என்பதை காணமுடியும் அந்த இணைப்பை கொடுத்தால் 2D QSAR ஐ வழங்கும் அந்த குறிப்பிட்ட நிலையைச் சுற்றியுள்ள பல்வேறு வகையான தொடர்புகளுக்கு சுற்றியுள்ள சூழலை கருத்தில் கொள்ளும்போது 3D QSAR உடன் செல்லலாம் அதனுடன் லிகெண்ட் கான்பிகுரேஷன் அல்லது இண்டியூஸ் பிட் மாடல்கள் சால்வன்ட் மாடல்கள் அல்லது சால்வேஷன் மாடல்கள் ஆகியவற்றை பயன்படுத்தலாம் அதன்படி சிக்கலான கட்டமைப்பை அதிகரிக்க முடியும் இந்த QSAR இன் வெவ்வேறு டைம்மென்ஷனால் முக்கியமாக இந்த 2D QSAR 3D QSARஐ காணலாம் இந்த 1D QSAR உடன் மாடல்களை வளர்ப்பதில் பொதுவாக பயன்படுத்தப்படுகிறது மாதிரியை எவ்வாறு சரியாக உருவாக்க வேண்டும் என்பதை இங்கே காணலாம் எடுத்துக்காட்டாக வேறு மூலக்கூறு கட்டமைப்புகளை இங்கே பார்த்தால் 1D ஐ முதல் 1D QSAR மாதிரியைக் காணலாம் ஏனெனில் குறிப்பிட்ட சேர்மத்தில் இருக்கும் அணுக்களின் அடிப்படையில் இந்த குறிப்பிட்டவற்றைப் பயன்படுத்தி சில பண்புகளை பெறலாம் இரண்டாவதாக இணைப்பைக் காணலாம் எந்த அணு எந்த நிலையில் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியும் இங்கே இவை 2D QSAR க்கு கிடைக்கும் 3 D கட்டமைப்பு நிலைக்குச் சென்றால் தற்போது அணுவை சுற்றியுள்ள ரெசிடியூஸ்கள் என்ன வெவ்வேறு அணுக்களுக்கு இடையில் எவ்வாறு தொடர்புகள் உள்ளன போன்ற தகவலை அறிந்து கொள்ளலாம் பின்னர் 3D QSAR க்கு செல்லலாம் இந்த 1D தகவல் அல்லது 2D தகவல் அல்லது 3D தகவல்களைப் பெற பல்வேறு மூலக்கூறு டிஸ்கிரிப்டார்கள் எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிகள் ஹைட்ரோபோபிக் ப்ராப்பர்ட்டிகள் கரைதிறன் பாராமீட்டர்கள் மற்றும் ஸ்டெரிக் பாராமீட்டர்கள் ஆகியவற்றிற்கு இடையில் டோபோலாஜிக்கல் பாராமீட்டர்கள் சரியானவை டிஸ்கிரிப்டார்களை பெற்றவுடன் டேட்டா தொகுப்பின் மூலம் டேட்டாவை முன்கூட்டியே செயலாக்க வேண்டும் அல்லது ஒரு முரண்பாடு டேட்டா சரியாக அமைக்கப்பட வேண்டும் அல்லது ஒரு டேட்டாவை தரப்படுத்த வேண்டும் பின்னர் டேட்டாவை இயல்பாக்க அது பரந்த அளவில் இருந்தால் ஃபீச்சர் தேர்வு தேவை எந்த ஃபீச்சர்களுக்கும் அவுட் லேயர்கள் மற்றும் விளக்கங்களை சரியாக கொடுக்க வேண்டும் டிஸ்கிரிப்டார்களை பெற்றவுடன் சில வகையான நுட்பங்களைச் செய்ய ஸ்டாடிஸ்டிக்ஸ் முறைகள் அல்லது மெஷின் லேர்னிங் டெக்னிக் போன்றவற்றை பயன்படுத்தலாம் மல்டிபிள் ரெக்ரேஷன் டெக்னிக் அல்லது சப்போர்ட் வெக்ட்டார் மெஷின் நியூரல் நெட்வொர்க் ஆகியவை பயன்படுகின்றன எந்தவொரு முறையிலும் உபயோகப்படுத்தும் பொழுது சோதனை டேட்டாகளுக்கான மதிப்புகளை மதிப்பீடு செய்யலாம் மேலும் QSAR மாதிரி உள்ளது என்றால் எந்த மாதிரியை மதிப்புகளைக் கணக்கிடப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் அந்த மாதிரியால் எந்தவொரு புதிய IC50 ஐயும் புதிய சேர்மங்களின் மதிப்புகளை சரியாக கணிக்க முடியுமா அல்லது எந்தவொரு செயல்பாடும் r ஐ சரியாகப் பார்க்கவும் பயன்படுத்தவும் IC50 மதிப்புகளுக்கு இடையேயான தொடர்பு கோஎஃபீஷியேன்ட்டை கணக்கிட உதவுமா என்று அறிந்து கொள்ள வேண்டும் IC50 கணிக்கப்பட்ட மற்றும் சோதனை மதிப்புகளை கொண்டிருந்தால் அவை எவ்வாறு பொருந்துகின்றன என்பதைக் காணலாம் அல்லது மீன் ஸ்கொயர் எரர் கணக்கிடலாம் மற்றும் உண்மையான மதிப்புகள் அல்லது கணிக்கப்பட்ட மதிப்புகள் உண்மையான மதிப்புகளிலிருந்து விலகியிருப்பதை காணலாம் அதிலிருந்து இந்த மாதிரி நன்றாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளலாம் இது ஒரு சரியான பொருத்தத்திற்கு எடுத்துக்காட்டு ஆகும் டேட்டா போதுமானதாக இருந்தால் சோதனை மற்றும் கணிக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு இடையில் ஒரு நல்ல பொருத்தத்தைப் பெற முடியும் இதை எப்படி செய்வது என்ற விவரங்களை இப்பொழுது அறிந்து கொள்ளலாம் மூலக்கூறு டிஸ்கிரிப்ட்டார்களுக்கு செல்வோம் மூலக்கூறு டிஸ்கிரிப்ட்டார்கள் என்றால் தங்கள் கருத்து என்ன மாணவர் ப்ராப்பர்ட்டி இவை எண்ணியல் மதிப்புகள் ப்ராப்பர்ட்டி மதிப்புகள் மூலக்கூறுகளின் பண்புகளை பல்வேறு வகைகளில் வகைப்படுத்துகின்றன எடுத்துக்காட்டாக சேர்மங்களின் அடர்த்தி pKa மற்றும் ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் இருந்தால் சில பண்புகளை சரியாக அளவிட முடியும் மற்றும் அளவீட்டு பண்புகளின் சில பண்புகளை காணலாம் சில பண்புகளை கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக பரப்பளவு வான் டெர் வால்ஸ் மேற்பரப்பு பரப்பளவு ரிஃப்ராக்டிவ் அனைத்தும் கணக்கிடக்கூடிய பண்புகள் ஆகும் மேலும் வேதியியல் பண்புகள் அல்லது உயிரியல் பண்புகள் போன்ற பல்வேறு வகையான உள்ளார்ந்த பண்புகளையும் கணக்கிடலாம் எடுத்துக்காட்டாக வேதியியல் பண்புகள் pKa log P கரைதிறன் உயிரியல் பண்புகளில் டாக்ஸிசிட்டி நடவடிக்கைகள் உள்ளார்ந்த பண்புகளில் சார்ஜ் விநியோகம் துருவ மேற்பரப்பு மற்றும் மூலக்கூறு எடை போன்ற பலவற்றைக் காணலாம் எந்தவொரு லிகெண்ட்களின் வேதியியல் பண்புகள் மற்றும் உயிரியல் பண்புகள் போன்றவற்றையும் கணக்கிடலாம் உயிரியல் வேதியியல் மற்றும் உள்ளார்ந்த பண்புகளையும் கணக்கிடப்பட்ட சில பண்புகளையும் பெறலாம் அவற்றில் சில அளவிடப்பட்ட பண்புகளையும் கொண்டிருக்கலாம் ஜியாமெட்ரி டிஸ்கிரிப்டார்கள் டோபோலாஜிக்கல் டிஸ்கிரிப்டார்கள் எலக்ட்ரானிக் டிஸ்கிரிப்டார்கள் ஆகிய டிஸ்கிரிப்டார்களை வெவ்வேறு குழுக்களில் காணலாம் எடுத்துக்காட்டாக 3D ஃபீச்சரை கண்டால் மொமெண்டின் கணக்கிடுதலில் முன்பு விவாதித்ததைப் போன்ற மொமெண்டின் இநேர்த்தியா உள்ளது 3D கட்டமைப்புகளிலிருந்து அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதி பெறுவது பற்றி அறிந்து கொள்ளலாம் அணுகக்கூடிய மேற்பரப்பு பகுதியை எவ்வாறு பெறுவது அதற்கு பதிலாக ஒரு நீர் மூலக்கூறை உருட்டும்போது எந்த அணுவை அணுகக்கூடியது என்ற தகவலை பெறலாம் பின்னர் சில வகை கிராப்களைப் பெறலாம் சில நோட்கள் புரதங்களைக் கொண்டிருக்கின்றன அல்லது மூலக்கூறுகளுடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் சில சரியான முறையில் சரிசெய்யப்படுகின்றன எடுத்துக்காட்டாக இங்கே ஐசோபென்டேன் உள்ளது இது CH 3 CH 3 மற்றும் CH 2 போன்றவை கிராஃபிகல்லி சரியானதைக் குறிக்கும் ஒரு நோட் என்பதை இங்கே காணலாம் மேலும் அவை கிராஃபிகல்லி ரெப்ரெசென்ட் படுத்தக்கூடிய சில எட்ஜஸ் இருப்பதையும் காணலாம் இந்த பண்புகளும் செயல்பாட்டை வரையறுக்க முக்கியமான காரணம் என்பதால் சில எலக்ட்ரானிக் பண்புகளையும் எனர்ஜி மேப்களையும் பெறலாம் அவற்றில் சிலவற்றை அவை அணுகக்கூடிய பச்சை நிறத்திலும் அதிக ஆற்றல் அமைப்பைக் கொண்டவற்றை சிவப்பு நிறத்திலும் காணலாம் பல்வேறு வகையான மூலக்கூறு சுற்றுப்பாதை ஆற்றல்களைக் காணலாம் மேலும் எந்தவொரு சேர்மங்களுக்கும் கணக்கிடக்கூடிய இயக்கங்களின் வகைகள் கணக்கிட வேண்டிய கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இவற்றை எவ்வாறு கணக்கிடுவது என்பதற்கான சில பாராமீட்டர்களை அறிந்து கொள்ளலாம் இந்த மென்பொருள் இருந்தால் தானாகவே அனைத்து பண்புகளையும் கொடுக்க முடியும் ஒரு சேர்மத்தின் கட்டமைப்பு பார்முலா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட லிகெண்ட் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் இப்போது இந்தத் டேட்டாக்கள் எல்லா பண்புகளையும் சரியாகக் கணக்கிட்டால் நம்பகமானதாக இருக்கும் QSAR மாதிரிகளின் டேட்டாக்கள் உயர் தரமானவை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் இந்த விஷயத்தில் டேட்டாவை முன்கூட்டியே செயலாக்க வேண்டும் அவை உயர் தரமானவை என்பதையும் சோதிக்கக்கூடியவை என்பதையும் நகல் எதுவும் இல்லை என்பதையும் குறிப்பிட்ட இலக்கு பொறுத்து எந்தவொரு குறிப்பிட்ட சேர்மங்களுக்கும் தனித்தனியாக ஒத்திருக்கும் எல்லா டேட்டாக்கள் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் அனைத்து டேட்டாவையும் சரிபார்த்து டேட்டா சுத்தம் செய்வது மிக முக்கியமானது எந்த டேட்டாவையும் காணவில்லையா என்று பார்க்கவும் சேர்மங்கள் அறியப்பட்ட கட்டமைப்புகளுடன் அறியப்பட்டவை மற்றும் சோதனை டேட்டா நம்பகத்தன்மையுடன் அனைத்து தகவல்களும் சேகரிக்க வேண்டும் டிரான்ஸ்பர்மேஷன் டேட்டாவை மாற்ற வேண்டும் இதன் வேறுபட்ட பண்புகளிலிருந்து ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் சரியான ஃபீச்சர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் இந்த டேட்டாவை எப்படி சுத்தம் செய்வது சில நேரங்களில் எரர் மற்றும் இன்கன்சிஸ்டன்ஸிஸ் காணாமல் போன டேட்டா அல்லது முழுமையற்ற டேட்டா சில நேரங்களில் இன்வேலிட் கேரக்டர் கிடைத்தால் அகற்ற வேண்டும் இரண்டாவது தகவல்கள் சேர்மங்களின் பட்டியலில் கிடைத்தால் ரிடெண்டன்ஸி அகற்ற வேண்டும் தேவையற்ற ரிடெண்டன்ஸியை அகற்ற வேண்டும் புரத வரிசைகளின் விஷயத்தில் ரிடெண்டன்ஸியை நீக்கம் பற்றி ஏற்கனவே விவாதித்தோம் மேலும் புரத கட்டமைப்புகளும் இதேபோல் லிகெண்டுகள் ரிடெண்டன்ஸியை அகற்ற பயன்படும் நடவடிக்கை என்ன என்பதை விவாதித்தோம் மாணவர் டானிமோடோ டானிமோட்டோ கோஎஃபீஷியேன்ட்டை விவாதித்தோம் வேறுபட்ட ஒவ்வொரு குழுவிற்கும் இந்த வகை ரிங்க் இருக்கிறதா பார்த்து ரிங்க் சேர்மம் ஒன்று மற்றும் இரண்டில் இருக்கிறதா என்று அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டிலும் இருந்தால் அதனை ஒன்றாக வைத்துக் கொள்ளலாம் அதேபோல் வெவ்வேறு பாராமீட்டர்களுக்காக வைப்ரேஷன் a பிளஸ் b பிளஸ் c மூலம் அகற்ற 50 சதவிகிதத்திற்கும் அதிகமாக இருந்தால் அவை தேவையற்றவை என்பதை காணலாம் அதேபோல் எந்தவொரு குழு லிகெண்டிற்கும் ரிடெண்டன்ஸியை நீக்க வேண்டும் இரண்டாவதாக டேட்டா மாற்றத்தை செய்ய வேண்டும் டேட்டாகளின் மாறுபாடு சரியான வரம்பில் உள்ளதா என்பதையும் ஒவ்வொரு வேரியபிலிட்டி டேட்டா சரியாக அமைக்கப்பட்டதா என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் முடிந்தவரை வேரியபில் டேட்டாவை அகற்றக்கூடாது மேலும் மாதிரியானது லிகெண்டுகள் அனைத்தையும் வெவ்வேறு இன்ஹிபிட்டரி கான்ஸ்டன்ட் உடன் அடையாளம் காண முடியுமா என்பது மிக முக்கியமானது இதை ஒருவித நார்மலைசேஷன் அல்லது ஸ்டாண்டர்டைசேஷன் மூலம் கையாள முடியும் சில நேரங்களில் வேரியபில்கள் மிக உயர்ந்த மதிப்பு டீவீயேஷன் கொண்டிருப்பதை காணலாம் பின்னர் நார்மலைசேஷன் முறையில் சில டேட்டாகளுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் நடைமுறைகளைப் பயன்படுத்தலாம் இதனால் ஒரு குறிப்பிட்ட வரம்பில் டேட்டாவை கையாளலாம் எடுத்துக்காட்டாக QSAR ஆய்வுகளில் பெரும்பாலான இன்ஹிபிட்டார்கள் மில்லி மோலார் அல்லது மைக்ரோ மோலார் அல்லது நானோ மோலாரிலிருந்து அதிக வரம்பு வரை உள்ளன இந்த அளவின் லாக்ரதமிக் எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட வரம்பில் ஸ்டாண்டர்டைஸ் மதிப்புகளாக மாற்றினால் டேட்டா தொகுப்பில் கிட்டத்தட்ட எல்லா லிகண்ட்களுக்கும் இடமளிக்க முடியும் அடுத்த கட்டம் ஃபீச்சர் தேர்வு இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் மாதிரியில் தேர்ந்தெடுக்கும் ஃபீச்சர்கள் மாதிரியின் நம்பகத்தன்மையைத் தரும் ஏனெனில் தவறான ஃபீச்சர்களை தேர்வுசெய்தால் டேட்டாவை மீண்டும் உருவாக்க முடியும் ஆனால் உண்மையான சோதனை தொகுப்பு விஷயத்தில் புதிய டேட்டா முறை தோல்வியடையும் எனவே ஃபீச்சர் தேர்வைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட சேர்மங்களின் செயல்பாட்டை குறைந்தபட்சம் விளக்க வேண்டும் எனவே ஃபீச்சர் சரியாகத் தேர்வு செய்ய சப்ஜெக்ட்டிவ் தேர்வு தேவை ஹைட்ரஜன் பிணைப்பு டோனார்கள் அல்லது ஹைட்ரஜன் பிணைப்பு அக்சப்ட்டார்கள் அல்லது ஹைட்ரோபோபசிட்டி அல்லது மூலக்கூறு எடை தேவைப்பட்டால் இந்த ஃபீச்சர்கள் லிகெண்ட்டின் புரோபர்டி விளக்க முக்கியம் கன்ஸ்டிரக்டடிவ் மாதிரியின் பொருத்தமான ஃபீச்சர்கள் என்ன என்பதை அறிந்துகொள்ள ஃபீச்சர் தேர்வை சரியாக எடுத்துக்கொள்வதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக டேட்டா தொகுப்பு இருந்தால் 150 1500 வேரியபில்கள் சரியான 15 அர்த்தமுள்ள பொருத்தமாக இருந்தால் மட்டுமே முடியும் எனவே தொடர்புடைய தகவல்களை மட்டுமே எடுக்க வேண்டும் இங்கே ஒரிஜினல் ஃபீச்சர்கள் வைத்திருந்தால் முதலில் துணைக்குழு தேவை இந்த ஒரிஜினல் ஃபீச்சர்களிலிருந்து துணைக்குழுக்களைப் பெறலாம் மற்றும் எந்தவொரு துணைக்குழுவிலிருந்தும் ஃபீச்சர்களை சரியாக மதிப்பிடலாம் இது செயல்பாட்டுத் டேட்டாவை நன்கு விளக்குகிறது என்றால் அதனுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட துணைக்குழு சரியான அளவில் பொருந்துகின்றது இருந்து அறிந்து கொள்ளலாம் அவை மற்றொரு துணைக்குழுவையும் சேகரிக்கும் துணைக்குழுவையும் உருவாக்குகின்றன பின்னர் இது செயல்பாட்டை விளக்க முடியுமா என்பதை மீண்டும் மதிப்பீடு செய்து ஆம் எனில் தேர்ந்தெடுக்கப்பட்டவற்றிற்குச் செல்ல வேண்டும் அல்லது ஃபீச்சர் தேர்வுகள் மற்றும் சோதனை டேட்டாகளுடனான உறவில் திருப்தி அடையாவிட்டால் மீண்டும் செய்து ஃபீச்சர்களை அமைத்து ஒரு மாதிரியை உருவாக்க வேண்டும்